நான் ஒரு எடுத்துக்காட்டை விவரிக்கிறேன் நீங்கள் ஒரு வரிசையை ATATACGGGCAGCAGC எடுத்துக்கொண்டால் அவற்றின் AT அல்லது GC உள்ளடக்கம் என்ன வாக இருக்கிறது ஏனெனில் அவை மிகவும் முக்கியமானது எப்படி எனில் நீங்கள் சில ஜீனோம் களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் அதிகமாக AC உள்ளடக்கம் மற்றும் சிலவற்றில் GC உள்ளடக்கம் இருக்கிறது மேலும் நீங்கள் ஜீன் களை ஆராய்ந்தால் AT உள்ளடக்கம் அதிகமாக இருக்குமானால் அவை மிகவும் வளைவு தன்மை கொண்டவையாக மற்றும் GC உள்ளடக்கம் அதிகமாகவும் இருக்குமானால் மற்றும் அவற்றைப் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கிறது எனவே மேலும் இவற்றில் சில AT வரிசைகள் இருக்கிறது இவற்றின் மூலம் புரோட்டின் உடன் தொடர்புபடுத்தும் வாய்ப்புகள் உள்ளது அவை மிகவும் வளையும் தன்மை கொண்டவை இவற்றின் மூலம் அவை இணக்கத்தையும் மற்றும் அதிக நிகழ்தகவுகளையும் புரோட்டின் உடன் தொடர்பு படுத்துவதற்கு முடியும் இப்படி எங்கே வளையும் அல்லது கடினமான வரிசையும் மற்றும் AT அல்லது GC உள்ளடக்கம் செய்திகளை தரும் இப்போது வரிசை இருக்கிறது இவற்றில் GC உள்ளடக்கம் என்னவாக இருக்கிறது GC உள்ளடக்கத்தில் அவற்றின் சதவீதம் என்னவாக இருக்கிறது இதற்கு முதலில் G உடைய எண் பெற வேண்டும் எத்தனை G 1 2 3 4 5 5 மொத்தம் 5G ஸ் இவை ஐந்திற்கு சமமாக உள்ளது பிறகு C உடைய எண் எத்தனை C இருக்கிறது இவை 1 2 3 4 C உடைய எண் 4 ற்கு சமமாக உள்ளது இப்போது மொத்தம் எத்தனை எண் இருக்கிறது 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சரி எனவே 16 இல் இருந்து GC கண்டெண்ட் எவ்வளவு என்பதை கணக்கீடு செய்யலாம் இவை 5 பிளஸ் 49 ற்கு சமமாக இருக்கிறது 9 ஐ 16 ஆல் வகுத்து 100 ஆல் பெருக்கும்போது அவை 56 25 இருக்கிறது எப்படி A T உள்ளடக்கத்தை பெறலாம் எத்தனை AS என் இருக்கிறது மாணவர்5 TS 5 எண் மாணவர் 2 எனவே AT இவற்றின் உள்ளடக்கம் எதற்கு சமம் மாணவர்16 ல் 7 16 ல் 7 சமம் மாணவர் 43 மாணவர்43 75 சதவிகிதம் 43 75 சதவிகிதம் நீங்கள் எளிமையாக உள்ளடக்கத்தை கழிக்கலாம் அப்படி செய்யும் போது நாம் பெறலாம் இப்போது நீங்கள் வரிசை இன் அடிப்படையில் நிறைய பாராமீட்டர் ஸ்ஸை பெறலாம் எனவே நீங்கள் நியூக்ளியோடைடு பார்த்தால் அவற்றில் பல வகையான அம்சங்கள் உள்ளன அவற்றின் மூலம் வரிசையின் அடிப்படையில் பல அம்சங்களை கணக்கீடு செய்யலாம் எனவே நான் சில அம்சங்களை விவரிக்கிறேன் ஒன்று DNA கடினத்தன்மை அல்லது வளைவு தன்மை சரி மொத்தம் எத்தனை பேசஸ் மாணவர்4 DNA 4 ஆக இருந்தால் டை நியூக்ளியோடைடு எடுத்திருந்தால் அவை எப்படி இருக்கும் மாணவர் அவற்றில் 16 இருக்கும் 16 டை நியூக்ளியோடைடு ஆனால் நீங்கள் பேரிங் ஐ கருத்தில் கொண்டால் நீங்கள் 16 ஆக பிரிக்கலாம் அல்லது 10 ஆக குறைக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் A வை பார்த்தால் CA வில் இருப்பதாக இருந்தால் அவை AC க்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது என்ன கம்பிளிமெண்டரிடி இவற்றில் இருக்கிறது மாணவர் TG TG நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து இருந்தால் மாணவர் GT GT என்பது சரி எனவே A C மற்றும் G T இவைகள் இரண்டும் சமமாக இருக்கிறது அதே போல் CA என்பது G T க்கு சமமாக இருக்கிறது அதனால் T G 9 34 இருக்கிறது மற்றும் T G 9 எத்தனை யுனிக் பேர்களை பார்க்கிறீர்கள் 12 அதனால் AG மற்றும் CT என்பது சரி அவைகள் ஒரே மாதிரியாகவும் மற்றும் 7 05 AT என்பது சரியாக இருக்கிறது மீண்டும் ஒரே மாதிரியான ஒன்றே பெறலாம் நீங்கள் TA மற்றும் AC யை நினைத்தால் நீங்கள் AC யை எடுத்துக்கொண்டால் கம்பிளிமெண்டரிடி என்னவாக இருக்கிறது மாணவர்TA நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து இருந்தால் TA மாணவர் AT AT இங்கே ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே நீங்கள் 10 பேர்களை பெறலாம் அவை டை மற்றும் ட்ரை ஆக இருந்தால் மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர் 64 64 வாய்ப்புகள் உள்ளன கம்பிளிமெண்டரிடி எனும் காரணத்தினால் நீங்கள் இதனை 32 ஆக குறைக்கலாம் டைநியூக்ளியோடைடுகள் அல்லது ட்ரைநியூக்ளியோடைட்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் மேலும் அதன் நன்மைகள் என்ன குறைவான தகவல்களை கொண்டிருக்கின்றன ஏனென்றால் குறைந்த எண்ணிக்கையிலான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனெனில் இவற்றிற்கு கூடுதல் தகவல்கள் ஏனெனில் DAA என்ற தகவல்களை சரியாக பெற முடியும் எனவே ட்ரைநியூக்ளியோடைட்களை வழங்கலாம் டெட்ரா நியூக்ளியோடைடு ஆக இருந்தால் என்ன நடக்கும் மேலும் அவற்றின் விளைவுகள் என்னவாக இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது அவை அமினோ ஆசிட் போல இருக்கிறது என்றால் எத்தனை அமினோ ஆசிட்கள் இருக்கிறது மாணவர்20 20 ஐ 20 ஆல் பெருக்கினாள் 400 பேர்கள் ட்ரை எடுத்தால் மாணவர் 8000 8000 ஆனால் முகவரி ஒரே மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அம்சங்களை பெறுவதற்கு ஒரே மாதிரியான தரவை உபயோகிக்கலாம் எடுத்துக்காட்டாக 1000 அல்லது 10000 வரிசைகள் ஒரு அமினோ ஆசிட் விஷயத்தில் நீங்கள் நிறைய தரவுகளை பெறலாம் ஆனால் டை உடன் இருந்தால் உங்களுக்கு தரவு விநியோகிக்கப்பட்டது ட்ரை உடன் இருந்தால் தரவு சிதறுகிறது சில விஷயத்தில் ஜீரோ எனவும் பெறலாம் அதைப்போல் நியூக்ளிக் ஆசிட் நீங்கள் டை மூலம் நல்ல தரவு கிடைக்கும் ஆனால் ட்ரை மற்றும் டெட்ரா மூலம் சிறந்த செய்திகளை பெறலாம் ஆனால் செய்திகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு டெட்ரா நியூக்ளியோடைடுகளுக்கும் நீங்கள் பெரும் மதிப்புகள் ஸ்டதிஸ்டிகல்லி முக்கியத்துவமாக இல்லை ஏனெனில் இங்கே 7 ட்ரை நியூக்ளியோடைடு கள் இருக்கிறது சில விஷயங்களை பார்க்கும்போது மிகவும் குறைந்த எண்ணிக்கையை பெறமுடிகிறது அதாவது 1 2 என்பதுபோல முதல் இரண்டு மற்றும் மூன்றாவது பேஸ் களை செலுத்தி வளைவு தன்மை பெறுவதற்கு அவற்றை வலைத்து ஊக்கம் செலுத்தி அவற்றை வளைக்கலாம் பிறகு அதே ஊக்கத்துடன் நீங்கள் பிற எல்லா ட்ரை நியூக்ளியோடைடுகளையும் செலுத்தி எவ்வளவு தூரம் வளைக்க முடியும் என்பதனை காணலாம் ஒவ்வொரு ட்ரை நியூக்ளியோடைடு களுக்கு வளைவு தன்மை அல்லது கடினத்தன்மை கம்ப்யூட் செய்வதை பொருத்து 3D கட்டமைப்பை வைத்திருந்தால் எங்கிருந்து நாம் DNAவை பெறலாம் மாணவர் NDB அல்லது PDB NDB அல்லது PDB நியூக்ளிக் ஆசிட் டேட்டாபேஸ் அல்லது ப்ரோட்டின் டேட்டாபேங்க் என்றும் அழைக்கலாம் எனவே அனைத்து ட்ரை நியூக்ளியோடைடு எடுத்துக்கொண்டால் முழு DNA கட்டமைப்பை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அப்படி செய்யும் போது அவற்றில் நிறைய ஓவர்லப்பிங் துண்டுகள் இருக்கும் பிறகு முழுவதுமாக நேராக இருந்தால் ஒரு ஸ்டாக்கை இன்னொரு இடத்தில் வைக்கலாம் அதனால் உங்களுக்கு DNA உடைய அகலம் டயாமீட்டர் தெரியும் மேலும் அதன் அடர்த்தியும் தெரியும் அவை 0 2A என்பதனை பார்க்கலாம் யங்ஸ் மாடுலஸ் Young's modulus என்றாள் என்ன ஸ்ட்ரெஸ் ஐ ஸ்ட்ரைன் ஆல் வகுப்பதற்கு சமமாக உள்ளது ஸ்ட்ரெஸ் என்றாள் என்ன ஒரு யூனிட் பகுதிக்கான போர்ஸ் என்பது ஆகும் ஏனெனில் இது வட்ட ராட் சிலிண்டர் ரேடியஸ் என்பது தெரியும் நாம் பகுதியை கணக்கிட முடியும் எவ்வளவு ஃபோர்ஸ் என்பது தெரியும் 480 பைகோ நியூட்டனின் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் இவற்றை நிலையானதாக பயன்படுத்தலாம் எனவே 480 பைகோ நியூட்டனை மதிப்பிடலாம் ஸ்றைன் என்றால் என்ன உண்மையான டைமென்ஷன்ஸ் ஐ இன்க்ரீஸ் இன் டைமென்ஷன் ஆல் வகுப்பது ஆகும் எனவே மாற்றம் இல்லாமல் இருந்தால் இது நேராக இருக்கும் இப்போது 3D கட்டமைப்பில் முதல் மற்றும் முன்னால் உள்ள டிஸ்டன்ஸ் ஐ கணக்கிடலாம் x1 y1 z1 மற்றும் x2 y2 z2 இப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஐ கணக்கிடலாம் உண்மையான டிஸ்டன்ஸ் இல் இருந்து நாம் வேறு பாட்டை கணக்கிடலாம் இவற்றிலிருந்து கடினத்தன்மையையும் கணக்கிடலாம் இவை யங்ஸ் மாடுலஸ் Young's modulus பெறுவதற்கான நேர்வழி வெவ்வேறு வகையான ட்ரை நியூக்ளியோடைடு அடிப்படை பொருத்து யங்ஸ் மாடுலஸ் Young's modulus ஐ கணக்கிடலாம் இது வளைவு தன்மை உடைய இன்வர்ஸ் ஆக இருக்கிறது அவை கடினதன்மையை கொடுக்கும் எனவே தரவை இப்படித்தான் பெறுவோம் டேட்டா பாங்கில் இருக்கும் நியூக்ளியோடைடு கட்டமைப்பின் தொகுப்பை ட்ரை நியூக்ளியோடைடுகளாக வெட்டி டைமென்ஷன்ஐ பெறலாம் டிஸ்டன்ஸ்ஐ எப்படி மாற்றுவது நாம் மதிப்புகளை மாற்றி ஸ்றைன் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஐ கணக்கீடு செய்யலாம் ஸ்ட்ரெஸ் ஐ ஸ்ட்ரைன் ஆல் வகுப்பது என்பது யங்ஸ் மாடுலஸ் Young's modulus ஆகும் அவை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆக இருக்கிறது எனவே நீங்கள் மதிப்புகளை பார்த்தால் சில நியூக்ளியோடைடு கடின தன்மை கொண்டவையாகவும் மற்றும் சில வளையும் தன்மை கொண்டவையாகவும் இருக்கிறது எடுத்துக்காட்டாக ATA இவற்றின் மதிப்பு என்ன 36 ஆக இருக்கிறது இவை வளையும் தன்மை கொண்டவையாக தெரிகிறது மேலும் நீங்கள் CCC அல்லது GGG இவற்றை எடுத்தால் இவை கடின தன்மை கொண்டவையாகவும் இருக்கிறது இவற்றின் மதிப்பு 6 07 ஆக இருக்கிறது மதிப்புகள் அல்லாதவற்றுடன் எதிர்பார்த்த மதிப்புகளை ஒப்பிடும்போது குறைந்த எண்ணிக்கையிலான தரவு அல்லது அதிக எண்ணிக்கையிலான நியூக்ளியோடைடு கட்டமைப்பு இருக்கிறது எனவே அனைத்து கட்டமைப்பையும் பயன்படுத்தலாம் அவற்றை நினைவு கூறலாம் ஆனால் அவை 27 அல்லது 49 ஆக இருக்கிறது 1 அல்லது 2 என குறைவாக இருக்கிறது தரவு ஸ்ட்டிஸ்டிகல்லி குறிப்பிடத்தக்கவையாக இல்லை அதனால் நீங்கள் நிறைய எண்ணிக்கையிலான தரவிற்கு செல்ல வேண்டும் எப்படியானாலும் ஒவ்வொரு நியூக்ளியோடைடுற்கும் இவற்றை மூலமாக எடுத்துக் கொள்ளலாம் ஹைட்ரஜன் பிணைப்பு கணக்கிடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம் இவை வளைவு தன்மைக்காகவும் அல்லது கடினத்தன்மைக்காகவும் மேலும் நம்மிடம் பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றலுக்கு தரவு இருக்கிறது பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றல் என்றால் என்ன மாணவர் பேசஸ் உங்களிடம் இரண்டு பேஸ் கல் ஒன்றுடன் ஒன்று ஸ்டாக் பண்ண பட்டிருக்கும் போது இரண்டு பேஸ்களுக்கு கிடையான ஆற்றல் என்னவாக இருக்கிறது நீங்கள் எந்த வகையான ஆற்றல் வளத்தை அதாவது அம்பர் அல்லது வேறு ஏதாவது ஆற்றல் வளத்தை தேர்ந்தெடுக்கும்போது பல வகையான இன்டராக்சன் களை அதாவது வாண்டர் வால்ஸ் இன்டராக்சன் அல்லது எலக்ட்ரோஸ்டாடிக் இன்டராக்சன்ஸ் பயன்படுத்தலாம் மற்றும் இரண்டு பேஸ்களை வைத்து அவற்றுக்கு இடையேயான ஆற்றலை கணக்கீடு செய்யலாம் மற்றும் பேஸ் ஸ்டேக்கிங் ஆற்றலை மதிப்பீடு செய்யலாம் DNA மற்றும் RNA இவற்றிற்கான வெவ்வேறு டை நியூக்ளியோடைடுகளுக்கான தரவை காட்டுகிறேன் அவற்றில் ACGUT ஐ பார்க்கலாம் ஏனெனில் U மற்றும் T இரண்டும் ஒன்று சேர்ந்து வருவதில்லை எனவே ஒவ்வொரு விஷயத்திற்கும் A மற்றும் A அல்லது A மற்றும் C ஆக இருக்கிறது மேலும் A மற்றும் G A மற்றும் U 1 33 ஆக இருக்கிறது மற்றும் T 1 83 ஆக இருக்கிறது எனவே உங்களிடம் பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றலுக்கு அட்டவணை உள்ளது மேலும் ஒவ்வொரு அளவு உருக்களுக்கும் மதிப்புகள் இருக்கிறது பல்வேறு மதிப்புகளை உள்ளடக்கிய செய்திகளை கொண்ட டேட்டாபேஸ்களை நான் அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் ஹைட்ரஜன் பிணைப்பு ஆற்றல் மற்றும் உருகும் வெப்பநிலை என சொல்லலாம் இப்போது உங்களிடம் ஒரு வரிசை இருக்கிறது அவற்றைக்கொண்டு அவரேஜ் ப்ரோபேர்ட்டி எப்படி கணக்கீடு செய்வீர்கள் இதுதான் உங்கள் கேள்வி நீங்கள் எந்த வரிசையை எடுத்துக்கொண்டாலும் நான் இரண்டு எடுத்துக்காட்டுகளுடன் விவரித்தேன் ஒன்று கடினத்தன்மை மற்றொன்று பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றல் நாம் இந்த வரிசையை AT ATA C G G C A எடுத்துக்கொண்டால் இவற்றை இரண்டு ஓவர்லாப்பிங் துண்டுகளாக பிரிக்கும் போது ட்ரை நியூக்ளியோடைடுகளுக்கான தரவு என்பது தெரியும் எனவே அவற்றை வகைப்படுத்தலாம் அவை என்னென்ன ATA மற்றும் TAT இவற்றில் இருந்து TAC இவற்றில் இருந்தும் மேலும் பல எனவே மொத்தம்1 2 3 4 5 6 7 8 9 10 11 நியூக்ளியோடைடுகள் எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்9 9 சரி எனவே இந்த அட்டவணையில் இருந்து மதிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ATA இதன் மதிப்பு என்னவாக இருக்கிறது அவை 2 TAT இதன் மதிப்பு என்ன அவை ATA மதிப்பு போல ஒரே மதிப்பு தான் மாணவர் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான மதிப்பு மற்றும் TAC மாணவர் 2 97 2 மாணவர் 9 7 9 7 சரி எனவே எல்லா மதிப்புகளையும் ஒன்று கூட்டி அனைத்து வாய்ப்புகளுடன் 9 இன் மூலம் வகுத்தால் உங்களுக்கு 31 74 கிடைக்கிறது இவை 10 பவர் 8 இல் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இவற்றிற்கு சமமாகும் எனவே நீங்கள் தோராயமான கடினத்தன்மையை பெறலாம் இந்தக் குறிப்பிட்ட ட்ரை நியூக்ளியோடைடுகள் மற்றும் DNA வரிசைக்கு இப்போது உங்களிடம் பேஸ் ஸ்டாக்கிங் எனர்ஜி இருக்குமானால் நாம் ட்ரை நியூக்ளியோடைடுகள்காண தரவு வைத்திருக்கிறோம் இங்கே டை நியூக்ளியோடைடுகாண தரவும் இருக்கிறது இந்த DNA வரிசையை பிரிக்கும் போது ஓவர்லப்பிங் டை நியூக்ளியோடைடுகள் கிடைக்கிறது இவற்றில் எத்தனை படிநிலைகள் இருக்கிறது N 1 இவை 11 க்கு சமமாக இருக்கிறது எனவே மொத்தமாக 10 பெறலாம் இப்போது AT எப்படி வகைப்படுத்தலாம் மாணவர் TA TA பின்னர் ATTAA C மற்றும் பல அதனால் AT கான மதிப்பு 1 இங்கே TA 1 83 என இருக்கிறது மாணவர் 1 83 1 83 மற்றும் AC மாணவர் 1 73 மதிப்புகளை சேர்க்கலாம் N 1 ஐ வகுக்கும்போது 16 314 கிடைக்கிறது அவை 10 டை நியூக்ளியோடைடு ஆக இருக்கிறது எனவே 10 ஆல் வகுத்தால் 1 631kcal பெர் மோல் கிடைக்கிறது எனவே உங்களிடம் வரிசை உடைய தொகுப்பு இருக்கிறது என்றாள் அவற்றின் மதிப்புகளை கணக்கிடுவதன் மூலம் கடினத்தன்மையை ஒப்பிடலாம் எந்த வரிசை வளைவு தன்மை கொண்டது எனவும் மற்றும் வெவ்வேறு வகையான ஆற்றல்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இவற்றிலிருந்து பேஸ் ஃபேக்டர்ஸ் எனும் கட்டமைப்பு எங்கிருக்கிறது எனவும் தெரிந்து கொள்ளலாம் மேலும் அந்த பகுதி DNA புரோட்டின் உடன் இன்டராக்ட் செய்யும் திறன் இருக்கிறதா மேலும் நீங்கள் DNA இன்டராக்சன்ஸ் அல்லது DNA டிரக் இன்டராக்சன்ஸ் DNA புரோட்டின் இன்டராக்சன்ஸ் இவற்றைக் காணலாம் எனவே கணக்கீட்டு கருவியைப் பயன்படுத்தி இந்த அளவுருக்களை எப்படி பெறுவது என கணக்கீடு செய்யலாம் பின்னர் நீங்கள் கணக்கீடு எப்படி செய்வது என்பதற்கான புரோகிராமை உருவாக்குவீர்கள் எடுத்துக்காட்டாக உங்களிடம் வரிசை இருந்தால் அவற்றை சொல்ல முடியுமா மாணவர் A A மாணவர்T மாணவர் G மாணவர் CA CA பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றலை எப்படி பெறுவாய் என்ன செய்வது மாணவர் வரிசையை பெறுங்கள் முதலில் வரிசையை எழுதுங்கள் வரிசை தேவை மாணவர் ஓவர்லப்பிங் நியூக்ளியோடைடுகள் உங்களுக்கு இப்போது அட்டவணை தேவை மற்றும் பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றல் மதிப்புகள் தேவை மாணவர் மதிப்புகள் ஆற்றல் மதிப்புகள் அனைத்து டை நியூக்ளியோடைடு களுக்கும் என்ன செய்வது எனவே நாம் மதிப்புகளை ஒவ்வொரு ஸ்டாக்கிங் படிக்கும் ஒதுக்க வேண்டும் எனவே மதிப்புகளை ஒதுக்குக மாணவர்மதிப்புகளை ஒதுக்குக படி 2 என்பது சரி மாணவர் கணக்கு எடு மாணவர் மொத்த எண்கள் மூலம் வகுக்கவும் மொத்த எண்கள் மூலம் வகுக்கவும் மாணவர் டை நியூக்ளியோடைடு டை நியூக்ளியோடைடு எத்தனை எண்கள் இருக்கின்றனர் எப்படி அழைப்பாய் N 1 என்பது சரி இங்கே சிக்மா கொடுக்கிறது i பேஸ் ஸ்டாக்கிங் ஆற்றல் i உடைய Gbs என வைக்கலாம் எனவே i என்பது டை நியூக்ளியோடைடு உடைய எண்கள் i என்பது நியூக்ளியோடைடு உடையது என்பதால் அவற்றை சேர்த்து N 1 உடன் வகுக்கும்போது உடைய மொத்த எண்கள் N 1 ஆக இருக்கிறது எனவே N என்பது நியூக்ளியோடைடு உடைய மொத்த எண்களாக இருக்கிறது எனவே நான் மதிப்புகளை பெறுகிறேன் அதேபோல் உங்களிடம் வளைவு தன்மை இருந்தால் அதைப் பெறுவதற்கு ஒரே மாதிரியான வழியில் என்ன செய்வீர்கள் R கடினத் தன்மை உடையது ஒரே மாதிரியான செயல் முறை நீங்கள் பின்பற்ற வேண்டும் வேறுபாடு என்னவென்றால் மாணவர்ட்ரை டை க்கு பதிலாக ட்ரை உடன் செல்லலாம் எனவே நீங்கள் வரிசையை பெறலாம் மற்றும் அவற்றிலிருந்து ஓவர்லப்பிங் மூலம் ட்ரைநியூக்ளியோடைடு வரிசையை உருவாக்கலாம் நீங்கள் அவற்றை கொடுக்க வேண்டும் மற்றும் மதிப்புகளை ஒதுக்குவதற்கு உங்களிடம் அட்டவணை இருக்கிறது மேலும் மதிப்புகளை சேர்த்து அதாவது சிக்மா E என்பது சரி i என்பது n ற்கு சமமாக உள்ளது இங்கே N ட்ரை நியூக்ளியோடைடு எண்களாக இருக்கிறது மற்றும் அவற்றை N 2 உடன் வகுக்கும்போது ட்ரை நியூக்ளியோடைடு N 2 ஆக இருக்கிறது நீங்கள் ஒரே வழியில் கடினத்தன்மையை கணக்கிடலாம் தரவை பொருத்து உங்களிடம் தரவு இருந்தாலும் நியூக்ளியோடைடு அல்லது டை நியூக்ளியோடைடு அல்லது ட்ரை நியூக்ளியோடைடு இவற்றிற்கு நீங்கள் மதிப்புகளை ஒதுக்கலாம் மற்றும் இவற்றை நீங்கள் வகுக்கலாம் உங்களிடம் ஓவர்லப்பிங் நியூக்ளியோடைடு இருக்கிறது இவற்றின் மூலம் கடினத்தன்மையை கணக்கிட முடியும் எனவே இந்த பாராமீட்டர்சை ஏன் நீங்கள் பெற வேண்டும் அவற்றின் முக்கியத்துவம் என்ன கடினத்தன்மை இன் மதிப்புகள் பைண்டிங் அப்பினிடி காண செய்திகளை கொண்டிருக்கிறது எனவே புரோட்டீன் மற்றும் இன்டராக்டிவ் DNA இருக்கிறது என்றால் பைண்டிங் அப்பினிடி உங்களுக்குத் தெரியும் அதனால் வெவ்வேறு தரவுத்தளங்கள் இருக்கிறது அவை நமக்கு புரோட்டின் DNA காம்ப்ளக்ஸ்அஸ் உடைய பைண்டிங் அப்பினிடி ஐ கொடுக்கிறது சில நேரங்களில் புரோட்டின் வெவ்வேறு DNA உடன் இன்டராக்ட் செய்கிறது இந்த விஷயத்தில் ஆப்பினிடி வேறுபடுகிறது எனவே DNA வரிசையை எடுத்தால் புரோட்டின் ஒரே மாதிரியாக இருக்கிறது இவற்றின் வேறுபாடு DNA வரிசையில் இருந்து வருகிறது அதனால் DNA விலிருந்து நீங்கள்பங்களிப்பை பார்க்க வேண்டும் பின்னர் வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் ஐ பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக கடினத்தன்மை அல்லது வளைவு தன்மை இவை DNA வரிசையுடன் வேறுபடுகிறது மற்றும் நம்மிடம் ΔG மதிப்புகள் இருக்கிறது அவை பைண்டிங் இலவச ஆற்றலுடன் தெரிந்த E வரிசை மதிப்புடன் தொடர்பு இடலாம் எடுத்துக்காட்டாக இங்கே டெல்டா ΔG1 ΔG2 ΔG3 வெவ்வேறு காம்ப்ளக்ஸ் புரோட்டின் DNA காம்ப்ளக்ஸ் இருக்கிறது அவை y எனவே உங்களிடம் வெவ்வேறு பேரா மீட்டர் x இருக்கிறது எடுத்துக்காட்டாக கடினத்தன்மை அல்லது ஏதேனும் வகையான ஆற்றல் இருக்கிறது அவற்றை வரிசையிலிருந்து பெறலாம் மற்றும் கணக்கீடு செய்யலாம் அவை டெல்டா G செய்முறை என்பது நமக்குத் தெரியும் எனவே நம்மிடம் x மற்றும் y மதிப்புகள் இருக்கிறது ஏனெனில் தரவை அமைக்கவேண்டும் எனவே நீங்கள் டெல்டா G பிளாட் செய்யமுடியும் எனவே எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் கடினத்தன்மை அல்லது வளைவு தன்மை அல்லது பேரா மீட்டர் ஆற்றல் அல்லது ஹைட்ரஜன் பைண்டிங் ஆற்றல் என பயன்படுத்தலாம் நீங்கள் பிளாட் செய்யலாம் அப்படி செய்யும் போது டெல்டா G இன் பேரா மீட்டர் தொடர்பு படுத்த வேண்டும் மற்றும் எந்த பேரா மீட்டர் இலவச ஆற்றலுடன் இணைகிறது என்பதை பார்க்க வேண்டும் இவை நமக்கு வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது மேலும் DNA காம்ப்ளக்ஸ் உடைய பைண்டிங் ஆப்பினிடி புரிந்துகொள்ள உதவுகிறது வெவ்வேறு வகையான காம்ப்ளக்ஸ் வழியை பொருத்து சாத்தியமான வெற்றியை பெறலாம் காம்ப்ளக்ஸ் DNA பக்கத்துடன் வேறுபடும் போது வேறுபட்ட புரோட்டீன் காம்ப்ளக்ஸ் மற்றும் வேறுபட்ட DNA மூலம் பாரோமீட்டர்சை பயன்படுத்தலாம் DNA பக்கம் நிறைய பேரா மீட்டர் இருக்கிறது அவற்றை அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் அவற்றில் தரவுத்தளம் 50 க்கும் மேலான பேராமீட்டர்ஸ் கொண்டுள்ளது வெவ்வேறு பாராமீட்டர் பயன்படுத்தலாம் இவற்றில் எந்த பேரா மீட்டர் பைண்டிங் இலவச ஆற்றலுடன் தொடர்பு படுத்துகிறது அவை கூட்டு பேரா மீட்டர்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை நமக்கு DNA உடைய பைண்டிங் ஆப்பினிடி புரிந்து கொள்ள உதவுகிறது கடினத்தன்மை அல்லது வளைவு தன்மை இவற்றிற்கு இடையேயான தொடர்புகளை பார்க்கும்போது டெல்டா G என்னவாக இருக்க முடியும் மாணவர் பண்புகளை பயன்படுத்த குறிப்பிட்ட பாராமீட்டர் இருக்கிறது சரி மாணவர் பண்புகளை கணிக்கலாம் கடின தன்மை அல்லது வளைவு தன்மை முக்கியமானதாக எடுத்துக்கொண்டால் DNA உடைய உறுதியான மாற்றத்தை காணலாம் ஏனெனில் வளைவு தன்மை மிக முக்கியமான செய்தியை மேலும் பைண்டிங் தன்மை ஐ அப்படியே புரிந்து கொள்ள உதவுகிறது எனவே மூடேட் செய்தால் DNA வரிசையை இழந்து விடுவோம் பிறகு இந்த ஆப்பினிடி எந்த ஒரு வகையான நோய்களுக்கும் தொடர்பு படுத்துகிறது எடுத்துக்காட்டாக p 53 முக்கியமாக DNA மற்றும் ப்ரோட்டின் இடையேயான இன்டராக்சன்ஸ் கொண்டுள்ளது வெவ்வேறு வகையான மூடேஷன்ஸ் நோய்களை வழி நடத்துவதற்கு தேவைப்படுகிறது கேன்சர் எடுத்துக்கொண்டால் வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம் பைண்டிங் ஆப்பினிடி மாற்றத்தை காணலாம் இவற்றை வெவ்வேறு செயல்பாடுகளுடன் தொடர்பு படுத்தலாம் அதேபோல் வெவ்வேறு பேராமீட்டர் கூட்டு பேராமீட்டர் புரோட்டீன் காம்ப்ளக்ஸ் உடைய பைண்டிங் பற்றி புரிந்துகொள்ள உதவுகிறது அதேபோல் RNA காம்ப்ளக்ஸ் ற்கும் செய்யலாம் RNA வரிசைக்கான தரவு இருந்தால் ஆரம்பத்தில் இருந்து என்ன விவாதித்தோம் என்பது வரை நாம் சுருக்கமாக விவாதிப்போம் முதலில் DNA உடைய அடிப்படை விவாதித்தோம் ஏனெனில் DNA உடைய உள்ளடக்கம் அவற்றின் வெவ்வேறு மூன்று வகையான குழுக்கள் பாஸ்பேட் என்ன என்பதை விவாதித்தோம் மாணவர் சுகர் மற்றும் பேஸ் சுகர் மாணவர் பேஸ் DNA மற்றும் RNA இடையேயான வேறுபாடு என்ன மாணவர் 2 2 மற்றும் H அல்லது OH என்பது இருக்கிறது மாணவர் இரண்டு பேஸ்கள் உராசில் மாணவர் தைமின் எனவே வெவ்வேறு வகைகள் உள்ளன அவை பியூரின் மற்றும் பிரமிடின் என வகைப்படுத்தலாம் பியூரின்ல் எத்தனை வளையங்கள் அவை 2 வளையங்கள் பிரமிடின் எத்தனை வளையங்கள் இருக்கிறது மாணவர்1 ஒரு வளையம் அவை தயமின் மற்றும் உராசில் இவை தான் DNA மற்றும் RNA இடையேயான வேறுபாடாக இருக்கிறது மேலும் இவை டை எஸ்டர்பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை உருவாக்குகிறது ஏனெனில் 2 எஸ்டர் பிணைப்புகள் இருக்கிறது மேலும் வரிசையில் உள்ளது இந்த இணைத்தல் ஏன் A மற்றும் T G மற்றும் C இடையில் பிணைப்பை இருக்கிறது ஸ்பேஸ் கன்ஸ்றைன்ட்ஸ் மற்றும் வேதியல் குழுக்கள் இந்த இணைவு ஏன் முக்கியமானது என்பதற்கு இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் இருக்கிறது எனவே உங்களிடம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்கிறது என்றால் கம்பிளிமெண்டரி எப்படி பெறுவாய் மாணவர் ரிவர்ஸ் எனவே நீங்கள் ரிவர்ஸ் கம்பிளிமெண்டரி பெறுவதற்கு காம்ப்ளிமென்ட் பெறவேண்டும் மற்றும் அதை ரிவர்ஸ் செய்வதன் மூலம் ரிவர்ஸ் கம்பிளிமெண்டரிடி பெறலாம் எனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இலக்கியத்தில் இருக்கிறது அவற்றில் எம்போஸ் ஒன்றைப் பயன்படுத்தலாம் எனவே ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன்ற்காக பயன்படுத்தலாம் DNA வரிசை அல்லது புரோட்டின் வரிசை பெறலாம் மற்றும் ஆறு வெவ்வேறு பிரேம்கள் மூன்று ஃபார்வேர்டு மூன்று வெவ்வேறு பிரேம்கள் இருக்கிறது பரா மீட்டர்ஸ் கட்டமைப்பு அடிப்படையிலான வரிசையை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம் அவை கிடைக்கிறது என்றால் அவற்றைப் பெறலாம் மற்றும் பயன்பாடுகளுக்காக அவற்றைப் பயன்படுத்தலாம் செயல்பாடுகளைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்